குவாண்டம் டநலிங்க் மற்றும் அதன் எடுத்துக்காட்டுகள் முந்தைய விரிவுரையில் நாம் துகள்களின் பிரதிபலிப்பு மற்றும் ட்ரான்ஸ்மிஷன் பரிமாற்றம் ஐ கருத்தில் கொண்டு துகள்கள் இடமிருந்து V0 உயரத்திற்கு ஒரு பேரியர் யில் தடையாக இருந்து வந்துமற்றும் அங்கே துகள்கள் இருக்கும் என்று காட்டியது அது பிரதிபலிக்கும் துகள்கள் ஆக இருக்கும் என்பதைக் காண்பித்தோம் அந்த பகுதியில் துகள்கள் காணப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அங்கு அவை கிளாசிக்கலாக என்டர் ஆக உள்ளிடவும் முடியாது மேலும் எனர்ஜி ஆற்றல் V0 ஐ விட அதிகமானது என்பதையும் காட்டினோம் எனர்ஜி ஆற்றல் V0 ஐ விட அதிகமானது துகள்கள் இது வழியாக கடந்து செல்லக்கூடும் இன்னும் பிரதிபலிக்கக்கூடும் முதல் தடவை நான் இந்த பேரியர் ஐ தடையை மெல்லியதாக மாற்றினால் என்ன என்று உங்களை சிந்திக்க தூண்டினேன் அதாவது இது யின்பைன்நாட் எல்லையற்ற நிலைக்குச் செல்லாது ஆனால் நான் அதன் பைன்நாட் வரையறுக்கப்பட்ட அகலத்தால் போடன்சியல் ஐ ஆற்றலையும் மீண்டும் 0 ஆக மாற்றுகிறேன் எனவே இது V0 ஆகும் இடையில் ஒரு உயரம் V0 உள்ளது மற்றும் இதன் அகலம் a பின்னர் வரும் துகள்கள் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு கொண்டு வருகிறது மீண்டும் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு செல்கிறது நடுவில் உள்ள ரீஜியன் ல் பிராந்தியத்தில் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு கீழே இறக்கக்கூடும் ஆனால் இருப்பினும் இப்போது அது மற்ற எல்லையில் பைன்நாட் வரையறுக்கப்பட்டதாகவும் ஆகவும் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு மறுபுறம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதாலும் அது மறுபுறம் 0 ஆக இருக்காது எனவே இப்போது என்ன நடக்கும் துகள் வரும் இந்த படத்தை மீண்டும் பிரதிபலிக்க வைக்கும் ஆனால் ஒரு வரையறுக்கப்பட்ட நிகழ்தகவு உள்ளது இப்போது நீங்கள் வலதுபுறம் செல்லும்போது வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு சிதையும் என்பதால் இந்த வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு x a இல் எல்லையைத் தாண்டி தொடர்ச்சியாக மாறும்போது அலை செயல்பாடு அகலத்தைத் தொடங்க சிறியதாக இருக்கும் ஆனால் பூஜ்ஜியமற்றது எனவே தடை வழியாக துகள் செல்லும் ஒரு சிறிய நிகழ்தகவு உள்ளது இது முற்றிலும் கிளாசிக்கல் அல்லாத விளைவு ஆனால் கிளாசிக்கல் துகள் திரும்பிச் செல்லும் அது ஊடுருவ முடியாது ஆனால் இங்கே அது ஆற்றல் குறைவாக இருந்தாலும் கூட எனவே துகள் திடீரென வருவதால் சில நேரங்களில் வலது புறத்தில் நீங்கள் காண்பீர்கள் இது டநலிங்க் சுரங்கப்பாதையின் நிகழ்வுகள் என்று அழைக்கப்படுகிறது துகள் பேரியர் தடையின் வழியாகச் செல்வது போலாகும் எனவே இந்த நிகழ்வுகளை இந்த விரிவுரையில் படிப்போம் அதற்கு முன்னர் நான் ஒரு கேள்விக்கு பதிலளிக்க விரும்புகிறேன் சில நேரங்களில் ஒரு மாணவர் கேட்பார்வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு சமச்சீர் என்றால் என்ன போடன்சியல் ஆற்றலையும் சமச்சீர் ஆக இருந்தால் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு சமச்சீர் என்று முன்பு நான் சொன்னேன் எனவே x 0 வில் பேரியர் யை தடையை சமச்சீராக நான் கருதினால் இது a2 இது a2 ஆகும் துகள் வருகிறது மற்றும் துகள் திரும்பிச் சென்று பின்னர் வலதுபுறம் மட்டுமே செல்கிறது என்று நான் எப்படி சொல்கிறேன் மற்றும் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு சமச்சீர் அல்ல எல்லை நிபந்தனைகளை நாங்கள் சமச்சீராக மாற்றவில்லை என்பதே இதற்குக் காரணம் இடதுபுறத்தில் இருந்து வரும் துகள்களை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் ஆனால் வலது புறத்தில் எந்த சமச்சீரும் இல்லை ஆரம்பத்தில் எந்த துகள் களும் இடதுபுறமாக வருவதை நாங்கள் கருதவில்லை நாங்கள் முழு விஷயத்தையும் ஸ்டேஷனரி ஆக மாற்றினால் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு சமச்சீராக இருக்கும் வலதுபுறத்தில் இருந்து சம எண்ணிக்கையிலான துகள்கள் வரும் சம எண்ணிக்கையிலான துகள்கள் இடப்பக்கத்திலிருந்து வரும் பின்னர் அவை இதன் வழியாக டநலிங்க் ஆகும் துளைத்து செல்லும் ஆனால் நாங்கள் ஒரு சமச்சீர் பிராப்ளம் சிக்கலை எடுத்துக்கொள்கிறோம் ஆரம்பத்தில் இருந்தே சமச்சீர் பௌண்டரி கண்டிஷன்எல்லை நிலை எனவே இப்போது பிராப்ளம் க்கு சிக்கலுக்கு தீர்வு சமச்சீர் அல்ல எனவே நம்மிடம் இருப்பது பாரியர் உயரம் V0 ஆகும் மேலும் தீர்வுகளை எளிதாக்குவதற்காக நான் இங்கே x 0 பேரியர் தடை யின் ஒரு முனையிலும் மறுபுறம் பேரியர் தடை x a ஆகவும் நகர்த்துவேன் சில ஆற்றல் E உடன் V0 ஐ விட குறைவான ஆற்றலுடன் இடதுபுறத்தில் இருந்து வரும் துகள்கள் உள்ளன எனவே பௌண்டரி கண்டிஷன்எல்லை நிலை ஆல் சில பிரதிபலிப்பு இருக்கும் இங்கே சில தீர்வு இருக்கும் பின்னர் சில ட்ரான்ஸ்மிஷன் பரிமாற்றங்கள் இருக்கும் எனவே இடதுபுறத்தில் வேவ் பங்ஷன்களை அலை செயல்பாடு எழுதுவோம் நான் Ae ikx Be ikx ஐப் பெறப்போகிறேன் ஒரு நிமிடம் நடுவில் இருக்கும் k x என்ன என்பதை இங்கே வரையறுப்பேன் நான் இங்கே C eαx D e αx ஐப் பெறப்போகிறேன் வலதுபுறத்தில் மீண்டும் நான் சில தீர்வுகள் E eikx பெறப் போகிறேன் k மற்றும் α ஐப் தீர்விலிருந்து பெறப் போகிறேன் மேலும் ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டின் தீர்விலிருந்து அதை மீண்டும் மீண்டும் செய்துள்ளோம் எனவே நான் அதற்கு மேல் செல்லாமல்நேரடியாக k √ 2mEh2 E நிச்சயமாக 0 ஐ விட அதிகமாக இருக்கும் என்று எழுதப் போகிறேன் மேலும் α √ 2m h2 0 எனவே மூன்று ரீஜியன் களில் பிராந்தியங்களில் நீங்கள் தீர்வைக் கண்டீர்கள் இப்போது நான் செய்ய வேண்டியது பௌண்டரி கண்டிஷன் எல்லை நிலை பொருத்தம் மட்டுமே எனவே x 0 இல் நான் A B C D ஐப் பெறப்போகிறேன் இது தொடர்ச்சியாக இருப்பதால் வருகிறது மேலும் நான் ik α ஐப் பெறப் போகிறேன் இது தொடர்ச்சியாக இருப்பதால் வருகிறது பின்னர் x a இல் நான் C eαa D e αa E eika ஐப் பெறப் போகிறேன் இது மீண்டும் தொடர்ச்சியாக இருப்பதால் வருகிறது நான் C eαa D e αaik E eika ஐப் பெறப்போகிறேன் இது தொடர்ச்சியாக இருப்பதால் வருகிறது எனவே எனக்கு நான்கு சமன்பாடுகள் கிடைத்துள்ளன மேலும் ஐந்து அறியப்படாதவை கிடைத்துள்ளன இது எனக்கு ஆர்வமாக உள்ளது BA CA DA உண்மையில் நான் ட்ரான்ஸ்மிஷன் பரிமாற்றங்கள் நிகழ்தகவுக்காக மட்டுமே தேடுகிறேன் என்றால் இவற்றில் கூட எனக்கு ஆர்வம் இல்லை இறுதியாக நான் EA மீது ஆர்வமாக உள்ளேன் இது எனக்கு ட்ரான்ஸ்மிஷன் பரிமாற்றங்கள் நிகழ்தகவை அளிக்கிறது எனவேநாம் இந்த பௌண்டரி கண்டிஷன்களுடன் எல்லை நிலை பொருந்தலாம் மற்றும் அந்த பதில்களைப் பெறலாம் இறுதியாக நீங்கள் கண்டது என்னவென்றால் அது EA2vv ஏனெனில் வெளாசிட்டி வேகம் இருபுறமும் ஒரே மாதிரியாக இருப்பதால் இது e 2ka க்கு விகிதாசாரமாக இருக்கும் ஆகையால் a அதிகரிக்கும் போது நிகழ்தகவு பூஜ்ஜியமற்ற நிகழ்தகவு உள்ளது துகள் இதன் வழியாக டநலிங்க் ஆகும் துளைத்து செல்லும் எனவே இது டநலிங்க் சுரங்கப்பாதை நிகழ்தகவு ஆகும் இந்த அசைன்மென்ட் இல் இதை சரியாகக் கணக்கிடுவதற்கான ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு வழங்குவேன் இந்த விரிவுரையில் நான் கவனம் செலுத்த விரும்புவது என்னவென்றால் இந்த நிகழ்வுகள் வெவ்வேறு துணை நிகழ்வுகளை விளக்குவதில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன எனவே ஒன்று அதை பயன் படுத்தி சிதைவை விளக்குவது நான் இதை அளவிடப் போவதில்லை இதை நான் தர ரீதியாக மட்டுமே விவரிக்கிறேன் சிதைவில் காணப்படுவது துகள்கள் ஒரே ஆற்றலுடன் வெளிவருகின்றன நம்பர் 1 நம்பர் 2 துகள்களின் ஆற்றல் Ze24π0Rnucleus ஐ விட குறைவாக உள்ளது எனவே அவை எவ்வாறு வருகின்றன இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக விளக்குகிறேன் அதாவது ஒரு நியூக்ளியஸ் கரு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இந்த நியூட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் இருக்கும் மற்றும் சார்ஜ் என்பது Z ஆகும் நான் தூரத்திலிருந்து ஒரு நேர்மறையான சார்ஜ் துகள் கொண்டுவந்தால் அது ஒரு கூலம்பிக் போடன்சியல் ஆற்றலாகும் ஆகும் இது நியூக்ளியஸ் கரு ஆரம் என்பது உயரத்தில் Ze24π0Rnucleus ஆகிறது மேலும் காணப்படுவது என்னவென்றால் இந்த துகள்கள் அதை விட மிகக் குறைந்த ஆற்றலில் வருகின்றன எனவே அவர்கள் எப்படி அகலத்தை ஏறினார்கள் எனவே இது ஒரு மர்மம் மற்றும் அதை விளக்கும் வழி டநலிங்க் சுரங்கப்பாதையின் வழியாக இருந்தது மக்கள் முன்மொழியப்பட்ட விஷயம் என்னவென்றால் நியூக்ளியஸ் க்குள் கருவுக்குள் α துகள் ஏற்கனவே 2 புரோட்டான்கள் 2 நியூட்ரான்களின் வடிவத்தில் இருக்கலாம் மேலும் அவை நியூக்ளியஸ் ன் கருவின் சுவரைத் தாக்கும் போது அவை டநலிங்க் சுரங்கப்பாதை செய்யலாம் எனவே அவர்கள் அதே ஆற்றலுடன் வெளியே வருகிறார்கள் அவர்களால் பேரியர் தடை வரை செல்ல முடியாது பின்னர் அப்படி செய்தால் கீழே வருகிறார்கள் எனவே இந்த எனர்ஜிஆற்றல் பேரியர் தடை உயரத்தை விட பெரியதாக இருக்கும் ஆனால் எனர்ஜிஆற்றல் குறைவாக இருக்கும் அதாவது அவை உண்மையில் தடையை ஏறி கீழே இறங்கி வருவதில்லை அவை டநலிங்க் ஆகும் துளைத்து செல்லும் பின்னர் இந்த சுரங்கப்பாதை நிகழ்தகவைக் கணக்கிட்டு ஆல்பா துகள் சிதைவு மூலம் அணுசக்தி சிதைவையும் வளைவுகளைப் பொருத்துவதையும் தொடர்புபடுத்தலாம் எனவே டநலிங்க் சுரங்கப்பாதை நிகழ்வுகள் ஒரு நியூக்ளியஸ் ல் கருவில் இருந்து வெளியேறும் துகள் பேரியர் யின் தடை உயரத்தை விட மிகக் குறைவான ஆற்றலுடன் வெளியேறும் என விளக்கப்பட்டன நம்பர் 2 கடந்த 30 40 ஆண்டுகளில் டநலிங்க் ஐ சுரங்கப்பாதை ஸ்கேனிங் டன்னலிங் மைக்ரோஸ்கோப் என்று அழைக்கப்படும் இதை உருவாக்கவும் பயன்படுத்தப்படுகிறது இது மேற்பரப்பில் இருக்கும்மற்றும் ஒரு மேற்பரப்பு எவ்வாறு கடினத்தன்மையைக் கொண்டுள்ளது என்பதை உங்களுக்குத் தருகிறது எனவே மீண்டும் யோசனைகள் தருகிறது நீங்கள் ஒரு சிறிய முனை ஐ எடுத்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய முனை எடுத்து கொண்டுநீங்கள் அதை வரைபடமாக்க அல்லது ஸ்கேன் செய்ய விரும்பும் மேற்பரப்பில் செல்லச் செய்யுங்கள் சுரங்கப்பாதை நிகழ்தகவு e 2ka க்கு விகிதாசாரமானது என்பதை நான் முன்பு உங்களுக்குக் காட்டினேன் எனவே ஊசி இந்த மேற்பரப்பைக் கடந்து செல்லும்போது மேற்பரப்பின் கடினத்தன்மையைப் பொறுத்து இந்த எலக்ட்ரான்கள் உள்ளே இருந்தால் மேற்பரப்பு மேலே உயர்த்தப்பட்டால் அது அதிக கரண்ட்யும் மின்னோட்டத்தையும் மேற்பரப்பு கீழே இருந்தால் குறைந்த கரண்ட் யும் மின்னோட்டத்தையும் கொண்டிருக்கும் எனவே இதில் உள்ள கரண்ட் மின்னோட்டம் அளவிடப்பட்டால் மேலும் கீழும் போகும் பின்னர் அது மேற்பரப்பின் கடினத்தன்மையை வரைபடமாக்க பயன்படுகிறது அட்டாமிக் அணு மட்டத்தின் மேற்பரப்பில் உள்ள கடினத்தன்மையைக் காண இது பயன்படுத்தப்பட்டுள்ளது மூன்றாவது நிகழ்வு புலத்தால் தூண்டப்பட்ட அயனியாக்கம் எனப்படும் எனவே ஒரு உலோக மேற்பரப்பைக் கவனியுங்கள் உள்ளே இந்த எலக்ட்ரான்கள் உள்ளன நான் ஒரு வலுவான புலம் E ஐப் பயன்படுத்தினால் இந்த மேற்பரப்புக்கு முன்னால் போடன்சியல் ஆற்றலையும் V ஐ உருவாக்குகிறது இப்போது எலக்ட்ரான்கள் இந்த பேரியர் தடை வழியாக டநலிங்க் துளைத்து செல்லும் செய்யலாம் புலம் வலுவானது ஆக இருந்தால் V இன் சாய்வு பெரியதாக இருக்கும் எனவே பேரியர் தடை மெல்லியதாகும் எனவே அதிக எலக்ட்ரான்கள் டநலிங்க் துளைத்து செல்லும் செய்யக்கூடிய உணர்வை வலுவாகக் கொண்டுள்ளன இது புலம் தூண்டப்பட்ட அயனியாக்கம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இவைதான் 3 நிகழ்வுகள் ஆகும் இது டநலிங்க் நடைபெறுகிறது என்பதையும் டநலிங்க் மூலம் என்ன கணக்கீடுகள் செய்யப்பட்டாலும் அயனியாக்கம் டநலிங்க் சுரங்கப்பாதை நிகழ்தகவு நாம் அளவிடுவதோடு பொருந்துகிறது எனவே இது குவாண்டம் மெக்கானிக்கல் ஆரிஜின் ன் இயந்திர தோற்றத்தின் முற்றிலும் முக்கியமான நிகழ்வு எனவே இந்த விரிவுரையை நான் இப்படி முடிக்கிறேன் இது துகள்கள் வரையறுக்கப்பட்ட அகலத்தின் ஒரு பேரியர் ன் தடையின் வழியாக டநலிங்க் ஆக துளைத்து செல்லும் முடியும் ஆனால் பேரியர் ன் தடையின் உயரம் துகள் ஆற்றலை விட அதிகம் துகள் சிதைவை விளக்குவதற்கும் டநலிங்க் நுண்ணோக்கியில் ஸ்கேன் செய்வதற்கும் மற்றும் இது புல அயனியாக்கம் மற்றும் பலவற்றில் பயன்படுத்தப்படுகிறது